வணக்கம் சென்ற பாடத்தில் நாம் ஒரு கேள்வி எழுப்பினோம் ஃபார் ஃபீல்ட் என்றால் என்ன ஃபார் ஃபீல்டை நிர்ணயம் செய்யும் வரன்முறை என்ன இப்போது இந்த கேள்விக்கு பதிலளிக்க துவங்குவோம் உண்மையாக இந்த ஃபார் ஃபீல்ட் வரன்முறை சாதாரண ஆன்டனாவின் கரன்ட் எலிமென்ட் வகைக்கு மட்டும் அல்ல எல்லா வகைக்கும் பொதுவானதாகும் எந்த ஒரு ஆன்டனாவிற்கும் ஃபார் ஃபீல்ட் என்பது கதிர்வீச்சு மற்றும் ஆற்றல் எந்த இடத்தில் இருந்து தோன்றுகிறது என்பதை குறிக்கும் எனவே ஃபார் ஃபீல்டை அளப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஃபார் ஃபீல்டை கண்டு பிடிக்க மூன்று வரன்முறைகள் உள்ளன அவை அனைத்தும் ஒரே சமயத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏனெனில் ஒன்று பூர்த்தியாகவில்லை என்றாலும் ஃபார் ஃபீல்ட் தொடங்காது எனவே இந்த வரன்முறைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அந்த வரன்முறைகள் என்ன முதலில் நான் ஒரு கேள்வி எழப்புகிறேன் ஆன்டனாவின் ஃபார் ஃபீல்ட் என்றால் என்ன இதற்கு பதிலளிக்க மூன்று வரன்முறைகள் உள்ளன முதல் வரன்முறை மின் புலத்தின் ஆர கூறு மிக் குறைவாக இருக்க வேண்டும் அல்லது மின் புலத்தின் விழைவு மதிப்பு கூறை விட மிக குறைவாக இருக்க வேண்டும் இப்போது விழைவு மதிப்பு என்றால் என்ன உதாரணமாக ஒரு கரன்ட் எலிமென்ட்டின் விழைவு மதிப்பு கூறு தீட்டா கூறாகும் அது 1r மாற்றம் உடையதாகவும் ஆர கூறாகவும் Er உள்ளது எனவே கரன்ட் எலிமென்ட்டில் Er கூறு Eθ கூறை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பது இந்த வரன்முறை அதாவது எவ்வளவு என்றால் கலந்தாய்வின்படி மின் புலத்தின் ஆர கூறு 40 அல்லது 60 விழைவு மதிப்பு கூறைவிட குறைவாக இருக்க வேண்டும் 40 புலத்தில் குறைவு என்றால் உண்மையில் 40 இல் 100ல் ஒரு பங்காகும் 1100 முறை ஆர கூறு என்றால் 11000 முறையாகும் இதை சேர்த்தால் வரன்முறை மிக கடுமையாகிறது ஆனால் ஏன் இதெல்லாம் ஆர கூறு ஆற்றல் பரவ உதவுவதில்லை இறுதியாக ஆற்றல் பரவுதல் பாயின்ட்டிங் வெக்டார் திசையில் மின்சாரம் பாயும் அப்படி அவை ஆரத்தின் திசையில் பாய வேணடுமெனில் காந்த புலம் மற்றும் மின் புலம் இரண்டும் இந்த திசைக்கு குறுக்காக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் அதனால் தான் ரேடியல் திசையில் ஆற்றல் பரவாது மின் புலத்தின் ஆர கூறு அதனால் தான் இதனை முடிந்த அளவு குறுக்கப்படுகிறது அப்போது தான் ஃபார் ஃபீல்ட் அங்கு உள்ளது என்று கூற முடியும் இது தான் முதல் வரன்முறை இது மிகவும் கண்டிப்பானது பல முறை நாம் இதனை கடைபிடிப்பதில்லை ஆனாலும் இது முக்கிய வரன்முறை ஆகும் இரண்டாவது வரன்முறை ஆன்டனாவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் வேவ் இம்பிடன்ஸ் wave impedance அலை மின்மறுப்பு 377 ஓம் எட்டப்படுகிறது என்பது தான் வேவ் இம்பிடன்ஸ் என்பது E ஃபீல்ட் வகுத்தல் H ஃபீல்ட் ஆகும் இப்போது E ஃபீல்ட் ஒரு காம்ப்லக்ஸ் கூறு H ஃபீல்ட் ஒரு காம்ப்லக்ஸ் சிக்கலெண் கூறு எனவே அதன் விகிதமும் காம்ப்லக்ஸ் கூறாகும் இந்த மின்மறுப்பின் அசல் பகுதி வெற்றிடத்தின் மின்மறுப்பு ஆதாவது 377 ஆக இருக்க வேண்டும் இந்த காம்ப்லக்ஸ் இம்பிடன்ஸ் பதத்தில் ஃபேஸ் phase கட்டம் கூறு பூஜியமாக இருக்கும் எனவே இந்த தூரத்தில் ஃபார் ஃபீல்ட் ஆரம்பக்கிறது எனவே எந்த தூரத்தில் வேவ் இம்பிடன்ஸின் அசல் பகுதி வெற்றிடத்தின் வேவ் இம்பிடன்ஸிற்கு சமமாகவும் ஃபேஸ் பூஜியமாகவும் இருக்கிறதோ அங்கு ஃபார் ஃபீல்ட் தொடங்குகிறது இப்போது E மற்றும் H என்றால் என்ன E என்றால் E மின் கூறின் விழைவு மதிப்பு கரன்ட் எலிமென்டிற்கு அது தீட்டா ஆகும் நாம் மற்ற ஆன்டனாகளின் H புல கூறின் விழைவு மதிப்பை காண வேண்டும் இந்த வரன்முறை ஆன்டனாவின் ஃபார் ஃபீல்ட் கதிர்வீச்சு தள அலை வடிவத்தை நோக்கி செல்வதாக கூறுகிறது மேலும் மூன்றாவது வரன்முறை என்னவென்றால் எந்த தூரத்தில் புலம் மாறும் அது 1r மாற்றத்திற்கு மாற வேண்டும் 1r ஸ்கொயர் மற்றும் 1r க்யூப் மீது இல்லை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் r லாம்டா நாட் வகுத்தல் 2பையின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் முதல் 1r ஆதிக்கம் செலுத்தும் இது இந்த வரன்முறையின் மூலம் கிடைத்தது ஆனால் இரண்டாவது வரன்முறையின்படி வேவ் இம்பிடன்ஸ் 377 அதாவது r இன் மதிப்பு 3 லாம்டா நாட் ஆகும் மேலும் இன்னொரு வரன்முறை ஃபார் ஃபீல்டின் வடிவத்தை ப்ளேன் வேவ் plane wave தள அலை ஆக கருதலாம் நாம் முன்பே கூறியது போல் இதன் அமைப்பு ஸ்பேரிக்கல் அலையாக இருக்கும் எனவே ஸ்பேரிக்கல் அலை என்பது மிக அதிக தூரத்தில் இருக்கும் ஸ்பெரிகல் சர்ஃபேஸை ப்ளேன் வேவாக கருதலாம் இப்போது எந்த தூரத்தில் ப்ளேன் வேவை கருத முடியும் ஒரு கோளம் இருக்கிறது ஆனால் நான் அதை கோள வடிவம் இல்லை என்றால் அது ப்ளேனாகும் நான் இவ்வாறு கருதுகிறேன் என்று சொன்னால் இவ்விடத்தில் முனைகளில் கண்டிப்பாக ஒரு பிழை செய்கிறேன் எனவே பிழை வருகிறது என்றால் அது அனுமதிக்கப்பட்ட பிழை அதனை நாம் பை வகுத்தல் 8 ரேடியன் அதாவது 180 வகுத்தல் 8 என்றால் 22 5 டிகிரி என்று வரையருக்கிறோம் எனவே நாம் இதுவரை பிழை செய்தால் பின் எந்த தூரத்தில் rஇன் மதிப்பு 2D ஸ்கொயர் வகுத்தல் லாம்டாவின் மீது சார்ந்திருக்கும் D என்பது ஆன்டனாவின் அதிகபட்ச அளவாகும் எனவே பொதுவாக அனைத்து வரன்முறைகளையும் பார்த்து கடைசியில் r இன் மதிப்பு 2D ஸ்கொயர் வகுத்தல் லாம்டா நாட் இருக்கும் போது ஃபார் ஃபீல்ட் தொடங்கும் D என்பது அதிகபட்ச அளவாகும் ஆன்டனா செவ்வக வடிவில் இருந்தால் அதன் நீளம்தான் பெரிய அளவு ஒயராக இருந்தால் அதன் மொத்த நீளமும் மற்ற ஆன்டனாகளிள் அதன் அதிகபட்ச அளவு நீளம் அகலம் சில சமயம் செவ்வகமாக இருந்தால் அதன் மூலை விட்டம் என்று எடுத்து கொள்ளலாம் எனவே அதிகபட்ச அளவு D ஆகும் மேலும் லாம்டா நாட் என்பது ஆதார கிளர்வின் அலைநீளமாகும் இதனை பயன்படுத்தி நாம் ஃபார் ஃபீல்டை கண்டறியலாம் இதுதான் ஆன்டனா என்றால் இதுதான் அதன் சுற்றுபகுதி எனவே இதிலிருந்து ஒரு r தூரத்தில் அதாவது 2D ஸ்கொயர் வகுத்தல் லாம்டா நாட் தூரத்தில் தோரயமாக வட்டம் வரைகிறோம் தற்போது இதுதான் ஃபார் ஃபீல்ட் தொடங்கும் இடம் நடுவில் என்ன நடக்கிறது நடுவிலும் ஒரு பகுதி இருக்கிறது அதாவது இரண்டு பகுதிகள் அதனால் இப்படி வரைகிறேன் இது இன்னொரு தூரம் இதனை இரு பகுதிகள் இருக்கின்றன என்று கூறுகிறேன் இன்னொரு பகுதி இதுதான் இதனை R1 பகுதி என்றும் மற்றொன்றை R2 பகுதி என்றும் கூறுகிறேன் இது பொதுவாக 0 62 ரூட் D க்யூப் வகுத்தல் லாம்டா நாட் ஆகும் எனவே என்ன நடக்கிறது இதற்கு மேல் ஃபார் ஃபீல்ட் ஆகும் மேலும் இந்த பகுதி ஃப்ரெஸ்னல் பகுதி அல்லது ரேடியேட்டிவ் நியர் ஃபீல்ட் பகுதி ஆகும் இந்த பகுதி ஃப்ரெஸ்னல் பகுதி அல்லது ரேடியேட்டிவ் நியர் ஃபீல்ட் பகுதி என்று அழைக்கிறேன் இதேபோல் ஃபார் ஃபீல்டையும் ஃபரான்ஹாபர் பகுதி அல்லது கதிர்வீசும் ஃபார் ஃபீல்ட் என்று அழைக்கிறோம் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது கதிர்வீசும் நியர் ஃபீல்ட் இது ஃபரான்ஹாபர் பகுதி மேலும் ஆன்டனாவின் மிக அருகில் இருக்கும் மற்ற பகுதிகள் உண்மையில் நியர் ஃபீல்ட் பகுதியாகும் இதற்கிடையில் என்ன மாறுபாடு நீங்கள் இதனை பார்க்கலாம் ஆன்டனாவின் அருகில் நியர் ஃபீல்ட் இருக்கிறது அதன் பிறகு ஃப்ரெஸ்னல் பகுதி அல்லது ரேடியேட்டிவ் நியர் ஃபீல்ட் அதனை தொடர்ந்து ஃப்ரான்ஹாஃபர் அல்லது கதிர்வீசும் ஃபார் ஃபீல்ட் ஆகும் நாம் ஏன் மூன்று பகுதிகளை குறிப்பிடுகிறோம் நியர் ஃபீல்ட் என்பது உண்மையில் ரியாக்டிவ் நியர் ஃபீல்ட் ஆகும் ஆகையால் அது ஆன்டனாவின் மிக அருகில் இருக்கிறது ஆற்றல் இங்கு சேமிக்கப்படுகிறது பரப்பப்படுவதில்லை எனவேதான் செயல்திறனற்ற ஆன்டனா ஆற்றலை சேமித்து வைக்கிறது பரப்புவதில்லை நீங்கள் ஆற்றலை தருகிறீர்கள் ஆனால் ஆன்டனாவின் வடிவமைப்பு சரியாக இல்லையெனில் ஆன்டனா ஆற்றலை நியர் ஃபீல்டில் சேமித்து கொள்ளும் ஃபார் ஃபீல்டிற்கு ஆற்றலை செலுத்த முடியாது எனவே அவை சரியானவை அல்ல ஆகவேதான் அது ரியாக்டிவ் நியர் ஃபீல்ட் அதன் இம்பிடன்ஸில் ரியாக்டிவ் பகுதி அதிகம் என்பதை அது காண்பிக்கிறது இப்போது கதிர்வீசும் நியர் ஃபீல்ட் என்றால் என்ன கதிர்வீசும் நியர் ஃபீல்ட் என்பது கதிர்வீச்சு நடக்கிறது அதாவது அங்கு அதிக ஆற்றலுடைய பாயின்ட்டிங் வெக்டார் இருக்கிறது எனவே நியர் ஃபீல்டை விட கதிர்வீசும் நியர் ஃபீல்டில் கதிர்வீசும் புலங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன கதிர்வீசும் நியர் ஃபீல்ட் என்றால் கதிர்வீசும் புலங்கள் ஃபார் ஃபீல்டிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஆற்றல் வேறு திசையில் பாய்கிறது அதன் பொருள் ஆற்றலின் ஆங்குலர் Angular கோண பகிர்மானம் தூரத்தை சார்ந்துள்ளது எனவே தூரத்தை மாற்றினால் ஆற்றலின் ஆங்குலர் பகிர்மானம் மாறும் அதாவது ஆற்றலின் ஆங்குலர் பகிர்மானம் தூரத்தால் மாறுபடுகிறது இதன் பொருள் பீம் beam கற்றை இன்னும் உருவாகவில்லை கதிர்வீச்சு பீம் இன்னும் உருவாகததால்தான் அதன் வடிவம் ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறாக இருக்கிறது எனவே இந்த தளத்தில் ஒரு மதிப்பளவு வடிவம் இல்லை அதனால் தான் இது ஃப்ரெஸ்னல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்கள் ஆன்டனாக்களை ஃப்ரெஸ்னல் பகுதியில் வைக்க வேண்டுமெனில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆன்டனாவிலிருந்து எந்த தூரத்தில் வைப்பது என்று உண்மையில் தற்போது தொலைதொடர்பில் குறிப்பாக 4G 5G தேவைப்படுகிறது ஏனெனில் ரிசீவரை Receiver வாங்கி ஃபார் ஃபீல்டின் ஓர் இடத்தில் வைத்தால் தானாக ஆன்டனாவின் பண்புகளுக்கேற்ப சரி செய்து கொள்வது ஃப்ரெஸ்னல் பகுதியில் தேவைப்படுகிறது ஆகையால் முதல் ஃப்ரெஸ்னல் பகுதி இரண்டாவது ஃப்ரெஸ்னல் பகுதி இன்ன பிற என்று செய்தால் தான் நாம் 5G ஆன்டனா அமைக்க முடியும் இதுதான் கதிர்வீசும் நியர் ஃபீல்ட் எந்த தூரம் வரை இது இருக்கும் பிறகு ஃபார் ஃபீல்ட் ஆகும் ஆன்டனாவின் பண்புகளை வடிவமைப்பதில் நமது முக்கிய ஆர்வம் ஃபார் ஃபீல்டை தீர்மானிப்பது தான் ஃப்ரான்ஹாஃபர் அல்லது ஃபார் ஃபீல்ட் நாம் முன்பே சொன்னது போல் கதிர்வீசும் ஆரக்கூறு மறைந்து 1r பதம் ஆதிக்கம் செலுத்தும் பிறகு மின்மறுப்பு அதன் பொருள் Efar field வகுத்தல் Hfar field என்பது வெற்றிட மின்மறுப்பு அது 120 பை ஆகும் பிறகு ஆற்றலின் ஆங்குலர் பகிர்மானம் angular distribution கோண பகிர்மானம் அதனை சார்ந்து இல்லை கதிர்வீசும் புலம் ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் ஆற்றலின் ஆங்குலர் பகிர்மானம் தூரத்தை சார்ந்து இல்லை ஆற்றலின் ஆங்குலர் பகிர்மானம் இன்னும் சிறிது தூரம் சென்றால் ஆற்றலின் மதிப்பு குறைந்து விடும் அந்த தூரத்தில் வெவ்வேறு கோணத்தில் எவ்வாறு பகிரப்படும் ஆனால் இந்த பகிர்மானம் ஃபார் ஃபீல்டை மாற்றாது இது ஒரு முக்கிய வரன்முறை ஏனெனில் நாம் இதன்மூலம் ஆன்டனாவின் திசை பண்பை வகைப்படுத்த வழிவகுக்கும் இதனை கதிர்வீச்சு அமைப்பை பார்க்கும் பொழுது காணலாம் இன்னுமொரு வரன்முறை E ஃபார் ஃபீல்ட் க்ராஸ் H ஃபார் ஃபீல்ட் ஆற்றல் ஓட்டத்தை குறிப்பது போன்று இது ஆன்டனாவின் ஃபார் ஃபீல்ட் பற்றியது இப்போது நம்மிடம் ஒரு ஆன்டனா கொடுத்தால் எந்த தூரத்தில் ஃபார் ஃபீல்ட் தொடங்குகிறது என்பதை கணக்கிடுவோம் எனவே இந்த ஆன்டனாவை ஃபார் ஃபீல்டை வைத்துதான் வகை படுத்துகிறோம் நியர் ஃபீல்டை வைத்து இல்லை அதனை இம்பிடன்ஸ் கணக்கிட மட்டும் பயன்படுத்துவோம் எனவே இது ஒரு முக்கிய வரன்முறை ஆகும் அடுத்து ஆன்டனாவின் அளவுருக்கள் அனைத்தையும் கூட்டுகிறோம் ஏனெனில் ஆன்டனாவின் பகுப்பாய்வு வெளிப்பாடுகளை கண்டு பிடிக்க இயலாது என்று பார்த்திருக்கிறோம் ஏனெனில் மிகவும் சிக்கலான ஆன்டனாகளில் நாம் ஆன்டனா மேற்பரப்பின் கரன்ட் டென்சிட்டி பகிர்மானத்தை எப்போதும் கண்டு பிடிக்க இயலாது என்பதை அறிவோம் நாம் எப்போதும் மின் மற்றும் காந்த புலத்தின் ஆற்றலை கண்டு பிடிக்க இயலாது ஆனால் நம்மிடம் சில அளவுகள் உள்ளன அவற்றை வைத்து ஆன்டனாவை வகைப்படுத்தலாம் அந்த அளவுருக்கள் பற்றி இங்கு காணலாம் நாம் முதலில் காணப்போவது ஆன்டனாவின் கதிர்வீச்சு உருபடிவம் ஆகும் நாம் முன்னரே கரன்ட் எலிமென்ட்டின் கதிர்வீச்சு உருபடிவத்தை பார்த்தோம் அதன் பொருள் கதிர்வீச்சு ஆற்றலின் ரிலேட்டாவ் டிஸ்ட்ரிபியூஷன் relative distribution ஒப்புமை பகிர்மானம் வெளியின் திசையின் சார்பை குறிக்கிறது இது தான் கதிர்வீச்சு உருபடிவம் ஆகையால் கதிர்வீச்சு உருபடிவம் என்பது கதிர்வீச்சு ஆற்றலின் ரிலேட்டாவ் டிஸ்ட்ரிபியூஷன் relative distribution ஒப்புமை பகிர்மானம் வெளியின் திசையின் சார்பை வரைவதாகும் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இது ஒரு 3D வரைபடம் ஏனெனில் நம்மிடம் 3 பருமன் இடம் உள்ளது இதனை எல்லா திசைகளிலும் கதிர்வீச்சு ஆற்றலை போட வேண்டும் ஆகையால் நாம் 3D வரைபடமாக இதனை போட வேண்டும் ஆனால் நம் புரிதலுக்காக 2D வரைபடமாக வரையலாம் ஏனெனில் காண்பதற்கு எளிதாக இருக்கும் அதனால் தான் 3D வரைபடத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை 2D கதிர்வீச்சு உருபடிவங்களாக போடுகிறோம் அதற்கு எந்த பகுதிகளை எடுக்கிறோம் என்றால் நம்மிடம் லீனியர் போலரைஸ்ட் linearly polarized நேரியல்முனைவாக்க ஆன்டனா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் லீனியர் போலரைஸ்ட் என்றால் நேரத்துடன் இருக்கும் மின் புல வெக்டார் ஒரே கோட்டில் பயணிக்கிறது என்று பொருள் அந்த வகையில் கதிர்வீச்சு உருபடிவத்தை ஃபீல்ட் வெக்டார் மற்றும் அதிகபட்ச கதிர்வீச்சின் திசை இருக்கும் தளத்தில் வரைந்தால் அது ஒரு தளமாகும் எனவே இதை வரைந்தால் E தள வடிவம் என்று கூறப்படுகிறது ஆகையால் கதிர்வீச்சின் ஆற்றலை ஒரு தளத்தில் வரைகிறோம் அதுதான் E தளமாகும் E தளம் எனறால் என்ன E தளம் என்பது மின் புலத்தாலும் அதிகபட்ச கதிர்வீச்சின் திசையாலும் அமைகிறது கரன்ட் எலிமென்ட்டில் நாம் திசையை நினைவு கொள்வோம் இங்கு இதுதான் நம்முடைய z அச்சு எனவே அதிகபட்ச கதிர்வீச்சின் திசை y திசையில் இருக்கிறது மேலும் மின்புலம் தீட்டா திசையில் உள்ளது உறுதியாக அதன் பொருள் இந்த Eθ மற்றும் y நாம் அந்த தளத்தில் போட்டால் தீட்டா தளம் என்றால் தீட்டா கோணத்தை மாற்றினால் எப்படியிருக்கும் என்பதை பார்க்கிறோம் அந்த வடிவம் இவ்வாறு இருக்கிறது இது தான் E தள வடிவம் உண்மையான வடிவம் இதனை சுழற்றினால் கிடைக்கும் வடிவமாகும் இது தான் E தள வடிவம் இது போல் H தள வடிவம் என்றால் என்ன H தள அமைப்பு என்பது அதிகபட்ச கதிர்வீச்சு நடக்கும் திசை மீண்டும் y அச்சு மற்றும் H புலம் H புலம் என்றால் என்ன அது அஸிமுத்தால் புலம் மற்றும் அதிகபட்ச கதிர்வீச்சின் திசை y இல் புலம் இவ்வாறு இருக்கும் எனவே x y திசையில் நாம் வரைந்தால் அது ஒரு வட்டமாக இருக்கும் நாம் இதனை போன்று நடுவில் வைக்க வேண்டும் ஆகவே இது எல்லா இடத்திலும் ஒன்று போல இருக்கிறது நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இது சரியானது இல்லை இதனை நடுநிலை படுத்த வேண்டும் எனவே இதுதான் H தள வடிவம் ஆகும் நான் இதற்கு பதிலாக கதிர்வீசியில் ரெக்டாங்குலர் வேவ் கைட் என்னிடம் இருந்தால் பல முறை இது நடக்கும் ரெக்டாங்குலர் வேவ் கைடில் ஆதிக்கமான TE10 பயன்முறையில் உங்களுக்கு தெரியும் மின் புலம் இவ்வாறு இருக்கிறது இது பூஜியமாகிறது எனவே மின் புலம் இந்த திசையில் உள்ளது இது y திசை இது x திசை மேலும் இது z திசை ஆகும் இப்போது இது எளிதாகிறது அதிகபட்ச கதிர்வீச்சு திறந்தகை வேவ் கைடில் நடக்கிறது அதிகபட்ச கதிர்வீச்சு இதுபோல் இருக்கும் சிறு லோப்கள் உள்ளன இதுதான் ரெக்டாங்குலர் வேவ் கைடின் கதிர்வீச்சின் அமைப்பாகும் அப்படியென்றால் z திசையில் அதிகபட்ச கதிர்வீச்சு நடக்கிறது உண்மையில் கதிர்வீச்சு z திசையில் உள்ளது என்னிடம் இந்த பெட்டி இருக்கிறது இதிலிருந்து கதிர்வீச்சு வருகிறது எனவே y z தளம் அதாவது y மற்றும் z தளம் இதுதான் கதிர்வீச்சின் அமைப்பு அதனை இங்கு வரைகிறேன் இது E தளமாகும் இங்கு நான் x தளத்தில் காந்த புலத்தை x திசையில் வரைய வேண்டும் எனவே x z தளம் H தளம் ரெக்டாங்குலர் வேவ் கைடின் H தளம் x z தளமாகும் மேலும் உள்ளதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்